இந்த வாரம் ஷிப்ட் பதிவேட்டில் விவாதத்தைத் தொடங்கினோம் எனவே கடைசி வகுப்பில் பதிவு செய்வதற்கான இணையான இணை வெளியீட்டு விருப்பத்தையும் சீரியல் இன் மற்றும் சீரியல் அவுட் சரி என்பதையும் பார்த்தோம் எனவே இன்றைய வகுப்பில் சீரியல் இன் இணை அவுட் SIPO மற்றும் இணையான சீரியல் அவுட் PISO அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அவை எவ்வாறு தோற்றமளிக்கின்றன மேலும் உலகளாவிய ஷிப்ட் பதிவேடு ஆகியவற்றைப் பார்ப்போம் எனவே இதைத்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் எனவே ஐசி தொகுப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறை சுற்றுடன் தொடங்குவோம் ஐசி 74164 இது ஒரு சீரியல் இன் இணையான அவுட் ஷிப்ட் பதிவேடு நான் சொன்னது போல் பதிவுசெய்க நீங்கள் முன்பு பார்த்த பைனரி தகவல்களை சேமித்து வைக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் ஒரு குழு மற்றும் அது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும் விருப்பத்தைப் பயன்படுத்தினால் அங்கு ஒரு உள்ளீடு செய்யப்படுகிறது ஒன்றின் வெளியீடு மற்றொன்றின் உள்ளீடாக செய்யப்படுகிறது எனவே அது ஷிப்ட் ரெஜிஸ்டர் செயல்பாடு சரி எனவே இந்த சுற்றுவட்டத்தைப் பார்த்தால் அது 14 முள் தொகுப்பு சரி எனவே உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 கிடைத்துள்ளன எனவே 8 ஃபிளிப் ஃப்ளாப் கள் எனவே 8 சீரியல் இணையாக வெளியீடு ஆகிறது எனவே இந்த QA முதல் QH A B C D E F G H எனவே 8 வெளியீடுகள் உள்ளன எனவே நீங்கள் விரும்பியவாறு பல முறை அதைப் படிக்க முடியும் அழிவுகரமான வாசிப்பு மற்றும் சீரியல் வெளியீடு போன்ற எதுவும் இல்லை சீரியல் அவுட் வழியாக வாசித்தல் இருக்கிறது இவை உள்ளன ஆனால் தரவு சீரியல் உள்ளீடு மூலம் சீரியலாக எழுதப்பட்டுள்ளது எனவே ஒன்றில் இவை இரண்டு உள்ளீடுகள் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அவற்றில் ஒன்று நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடாகக் கருதலாம் B எனவே இதில் குறைந்த உரிமை உள்ளது எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட உள்ளீடு எப்போதும் குறைவாகவே இருக்கும் எனவே எஸ் உள்ளீடு நாம் எப்போதும் குறைவாகவும் ஆர் எப்போதும் ஆர் சரிவின் தலைகீழ் பதிப்பாகவும் இருக்கும் எனவே நாங்கள் வழக்கமாக தரவை சரியாக சேமித்து வைப்பது இதுதான் திறம்பட இது டி ஃபிளிப் ஃப்ளாப் அவற்றில் இரண்டு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் எங்களுக்கு கூடுதல் இன்வெர்ட்டர் தேவையில்லை இல்லையா அதை டி ஆக மாற்றுவது ஏனெனில் நேரடியாக நாம் இணைக்க முடியும் பின்னர் உள்ளதாகவும் நகர்வு சேகரிப்பான் செயலைச் செய்யலாம் சரி எனவே A இல் B என்பது 1 எனில் கட்டுப்பாட்டு உள்ளீடு 1 என்று கூறுகிறது A A இன் மதிப்பு என்னவாக இருந்தாலும் நீங்கள் பதிவேட்டில் வைக்க விரும்பும் தரவு இது A வழியாக ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் குழுவாக அனுப்பப்படும் கடிகாரமூலம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பெறுவார்கள் தூண்டுதல்மேலும் இந்த A மற்றும் B அவர்கள் தங்கள் பங்கை பரிமாறிக்கொள்ள முடியும் ஒன்று கட்டுப்பாட்டு உள்ளீடாக மாறலாம் மற்றொன்று தரவு உள்ளீடாக மாறலாம் மேலும் குறைந்த மற்றும் பொதுவான செயலில் உள்ள ஒத்திசைவற்ற மீட்டமைப்பை நாம்பெற்றுள்ளோம் இது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் அனைத்தையும் நாம் சொல்வோம் ஒரு பொதுவான கடிகாரமும் சரி எனவே சுற்று செயல்படும் முறை இதுதான் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது உங்கள் சீரியல் இன் போது அவற்றில் ஒன்றின் மூலம் QH வழியாக இணையான தரவு வெளியீட்டைத் தவிர வேறு தரவை நீங்கள் படிக்கலாம் ஏனெனில் இது ஒரு தொடர் தரவுகளாகவும் இருக்கிறது ஷிப்ட் பதிவேட்டில் ஒன்று மற்றொன்றுக்கு உள்ளீடு அளிப்பதால் உள்ளே இணைக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்குத் தெரிந்தால் கடிகாரத்தைத் தூண்டினால் QH உடனடியாகக் கிடைக்கும் அதன் பிறகு QG இங்கே கிடைக்கும் மேலும் ஒரு கடிகாரம் QF இங்கே கிடைக்கும் மற்றொரு கடிகார QE இங்கே கிடைக்கும் எனவே அந்த வழியிலும் கடிகாரத்தைத் தூண்டுவதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் படிக்கலாம் ஆனால் அதற்கு அதிக எண்ணிக்கையிலான கடிகாரங்கள் தேவைப்படும் மேலும் உங்களுக்கு இணையான வாசிப்புக்கான வசதி ஏற்கனவே உள்ளது ஆனால் அதை தொடர்ச்சியாக QH மூலம் படிக்கவும் முடியும் என்பதை அறியலாம் எனவே இந்த குறிப்பிட்ட ஐ யில் இந்த சீரியல் மற்றும் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துள்ளோம் எனவே இது உங்கள் தெளிவானது சரி எனவே இது ஒத்திசைவற்ற மீட்டமைப்பாக இருக்கும்போதெல்லாம் எனவே நீங்கள் இதைத் தெளிவாகக் கொடுக்கும் போதெல்லாம் அது மீட்டமைக்கப்படும் எனவே கடிகாரம் இங்கே மற்றும் கடிகாரத்தின் ஒவ்வொரு நேர்மறையான விளிம்பிலும் தூண்டத் தொடங்குங்கள் கடிகாரத்தின் ஒவ்வொரு நேர்மறையான விளிம்பும் நீங்கள் உண்மை அட்டவணையில் இருந்து பார்க்க முடியும் இது நேர்மறையான விளிம்பைத் தூண்டுகிறது மேலும் இந்த நேர்மறை விளிம்பு தூண்டப்பட்ட சுற்றிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் எனவே கடிகாரத்தின் ஒவ்வொரு நேர்மறையான விளிம்பும் ஒரு தூண்டுதலைப் பெறுகிறது ஆனால் B 0 என்பது B ஐ கட்டுப்பாட்டு உள்ளீடாகக் கருதுகிறோம் A அதிகமாக இருந்தாலும் கூட அது வெளியீட்டிற்கு மாற்றப்படாது எனவே இந்த நேர்மறையான விளிம்பில் எந்த மதிப்பு இருந்தாலும் அது அப்படியே இருக்கும் அதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது பி உயர் ஆகும்போது கட்டுப்பாட்டு உள்ளீடு அதிகமாகிவிடும் A இன் மாற்றம் எதுவாக இருந்தாலும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு செல்ல முடியும் எனவே இது ஒரு நேர்மறையான விளிம்பாகும் என்பதை நீங்கள் காணலாம் கடிகாரம் மாறிவிட்டது கட்டுப்பாட்டு உள்ளீடு பி அதிகமாகிவிட்டது இந்த விளிம்பில் இங்குள்ள மதிப்பு ஒரு 0 ஆகும் எனவே QA க்கு 0 கிடைக்கும் அது என்ன கிடைத்தது எனவே அடுத்த கடிகாரத் தூண்டுதல் இந்த கடிகாரத் தூண்டுதலுக்கு முன்பு மீண்டும் A 0 ஆக இருக்கும் எனவே QA 0 ஐப் பெறும் மேலும் இந்த கடிகாரத் தூண்டுதலுக்கு முன்பு அந்த மதிப்பு 1 ஆக இருப்பதைக் காண்கிறீர்கள் எனவே இப்போது அந்த கடிகார தூண்டுதல் QA 1 ஆனது எனவே இதேபோல் இங்கே இது 1 ஆகிறது மற்றும் கடிகார தூண்டுதலுக்கு முன்பு அது 0 ஆகிவிட்டது எனவே அது 0 ஆகிறது இந்த கடிகார தூண்டுதலுக்கு முன்பு இது 1 ஆகும் அதன் பிறகு இது 0 ஆகும் எனவே அனைத்தும் 0 ஆக உள்ளன எனவே அடுத்தது வரை இது எப்படி இருக்கும் மீட்டமைத்தல் இல்லையெனில் அது 0 தான் மீட்டமைத்தல் கடிகாரத் தூண்டுதலைப் பொருட்படுத்தாமல் உடனடியாக ஒத்திசைவற்ற மீட்டமைப்பைக் கொண்டுவருகிறது கடிகாரத் தூண்டுதல் இங்கு வந்துள்ளது இங்கே மீண்டும் வந்தது இங்கே அது ஆகிறது - அது உடனடியாக 0 ஆகிவிடும் இந்த விளைவு இங்கு உச்சரிக்கப்படவில்லை ஆனால் மற்ற நிகழ்வுகளுக்கு பார்ப்போம் இப்போது QB க்கு என்ன நடக்கும் எனவே QA இவ்வாறு வழங்கப்படுகிறது உங்களுக்குத் தெரிந்த Q இன் வெளியீடு B இன் உள்ளீடாக வழங்கப்படுகிறது எனவே இது 1 வரை இது 0 0 எனவே 1 இங்கே வரும் 1 இங்கே வரும் 0 இங்கே வரும் 1 மேலே வரும் அது சரி எனவே இது தொடரும் வழி இறுதியாக இது QE க்கு 1101 ஆக இருப்பதைக் காணலாம் அதன் பிறகு QF இதுபோன்று 1100 ஆகிறது இது 1 1 ஆகிறது மேலும் இந்த ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு இல்லாவிட்டால் 0 மற்றும் 1 மீட்டமைத்தல் இருந்தது இதேபோல் இதுவும் எனவே இந்த ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு நிகழும் போதெல்லாம் அவை அனைத்தும் 0 ஆக மாறும் அதன்பிறகு ஒரு கடிகார தூண்டுதல் இப்படி வரும்போது மீட்டமைப்பு நகர்த்தப்பட்டால் அது மீட்டமைக்கப்படும் வரை இந்த வரி 0 ஆக இருக்கும் மீட்டமைப்பு நகர்த்தப்பட்ட பிறகு அது செயலற்று இருக்கும் அது உயர்ந்துவிட்டது எனவே அடுத்த கடிகார தூண்டுதல் இங்கே உள்ளது எனவே இந்த கடிகார தூண்டுதலில் இந்த கடிகார தூண்டுதலில் அனைத்து உள்ளீடுகளும் 0 ஆக இருக்கும் வெளியீடுகள் 0 ஆகும் எனவே சீரியல் டேட்டா இன் வெளியீட்டை நீங்கள் QA இலிருந்து QH க்கு இணையாக நேரடியாகவும் உண்மை அட்டவணையிலும் படிக்க முடியும் இது QQn போன்ற மதிப்பு எதுவாக இருந்தாலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே QB இன் முந்தைய மதிப்பை QB உடன் எடுத்துக்கொள்கிறது கடிகாரம் தூண்டுதல் கடைசி கடிகாரத்தைத் தூண்டுவதற்கு முன்பு QG இன் முந்தைய மதிப்பை QH எடுக்கும் அது எடுக்கப்பட்டது எனவே உண்மை அட்டவணையைப் படிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நேர வரைபடம் இந்த முறையில் தோன்றும் மேலும் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது மற்ற வகை இணையான சீரியல் அவுட் ஐ பார்ப்போம் எனவே மீண்டும் ஒரு உண்மையான சுற்று நடைமுறை சுற்று எடுத்துக்கொள்கிறோம் இது பயன்பாட்டில் உள்ளது இது ஐசி 74166 எனவே நீங்கள் பார்க்கும் விஷயத்தில் இது மிகவும் சிக்கலான சுற்றுக்குள் மெதுவாக நகர்வது சற்று சிக்கலானதாகத் தெரிகிறது முதலாவது இணையாக இணையாக அவுட் ஆகும் ஆனால் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் இது இருப்பதால் இது கூடுதல் கட்டுப்பாட்டு செயல்பாட்டை வழங்குகிறது எனவே அது என்ன எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் இங்கே ஒரு இன்வெர்ட்டர் உள்ளது அங்கே இன்வெர்ட்டர் உள்ளது எனவே நீங்கள் அவற்றை ஒன்றாக இணைத்தால் அது ஒரு SOP உணர்தல் எனவே இந்த எஸ்ஓபி உணர்தல் நீங்கள் இதை எஸ் க்காகப் பார்க்கிறீர்கள் எனவே இது இங்கே மாற்றப்பட்டுள்ளது மற்றும் சீரியல் இன் உடன் மாற்றப்பட்டுள்ளது இது உங்கள் சீரியல் இன் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா S நகர்வு இங்கே தொடர் உள்ளீடு டன் ANDed செய்யப்படுகிறதுஅதன் சுமை பகுதியை மறந்துவிடுங்கள் சரி பின்னர் பிரதமத்தை மாற்றவும் எனவே இது இங்கே இன்வெர்ட்டர் ANDed A உடன் வருகிறது அந்த பகுதி புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே இதன் பொருள் என்ன Serialin Shift' A ஒரு கடிகார தூண்டி வரும் போது எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டில் ஒரு கடிகார தூண்டுதல் வரும்போது எஸ் ஃபிளிப்ஃப்ளாப் இங்கே வருகிறது ஆர் எஸ் இன் தலைகீழாக எடுத்துக்கொள்கிறது ஷிப்ட் 1 சீரியல் க்கு சமமாக இருந்தால் எஸ் இன் உள்ளீடாக போகும் ஷிப்ட் 0 ஆக 0 பட்டிக்கு சமமாக இருந்தால் இது 1 எனவே ஏ SA இன் உள்ளீடாக செல்லும் இந்த பகுதி உங்களுக்கு புரிகிறது எனவே இதன் பொருள் ஷிப்டுடன் கடிகார தூண்டுதல் 1 க்கு சமம் சீரியல் இன்க்கு வருகிறோம் ஷிப்ட் 0 க்கு சமம் மதிப்பு A ஏற்றப்படும் இப்போது பிளிப் ஃப்ளாப் பி க்கு வாருங்கள் எனவே இது எஸ் எனவே அதன் உள்ளீட்டில் என்ன நடக்கிறது இது 1 ஆக இருக்கும்போதெல்லாம் இது ஷிப்ட் 1 க்கு சமம் எனவே இந்த விஷயம் சரி எனவே QA வருகிறது QA SA இன் உள்ளீட்டிற்கு வருகிறது மற்றும் ஷிப்ட் 0 க்கு சமமாக இருக்கும்போது SA இன் உள்ளீட்டிற்கு B வருகிறது B எனவே இதன் பொருள் என்ன QA இன் வெளியீடு எதுவாக இருந்தாலும் கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு QB இன் வெளியீடாகிறது எனவே அது மாற்றப்பட்டு வருகிறது A இன் மதிப்பு B க்கு மாற்றப்படுகிறது flip flop Aன் மதிப்பு பிளிப் ஃப்ளாப் B க்கு மாற்றப்படுகிறது இது நன்றாக இருக்கிறதா மேலும் ஷிப்ட் 0 க்கு சமமாக இருந்தால் இது இணையான இன் மூலம் ஏற்றப்படுகிறது அது பி ஆகும் எனவே இதேபோல் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அது சரி எனவே இது இணையாக சீரியல் அவுட் மற்றும் சீரியல் அவுட் வருகிறது நீங்கள் இறுதியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் QH சரி எனவே இந்த உள்ளீட்டுக் கட்டுப்பாட்டு உள்ளீட்டைப் பயன்படுத்தி 0 ஆக ஏற்றுவதை நீங்கள் அறிந்திருப்பதன் மூலம் அதை இணையாக வைக்கலாம் பின்னர் அதைப் படிக்கலாம் ஏனெனில் 8 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருப்பதால் இணையான அவுட் கிடைக்கவில்லை என்பதால் உங்களுக்கு மற்றொரு 8 வெளியீட்டு ஊசிகளும் தேவைப்படும் எனவே நீங்கள் இங்கிருந்து படிக்க வேண்டும் இது கடிகாரத்தைத் தூண்டுவதன் மூலம் அழிவுகரமானதாக இருக்கும் ஆனால் நாங்கள் முன்னர் விவாதித்த ஒரு பின்னூட்டமும் பிற பொறிமுறையும் உங்களிடம் இருந்தால் அது அழிவில்லாத வாசிப்பாக இருக்கும் நன்றாக இருக்கிறதா இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் H இப்போது யுனிவர்சல் ஷிப்ட் ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்படுவதைப் பார்க்கிறோம் எனவே நாம் கண்டோம் 4 வகைகள் இணையாக இணையாக அவுட் சரி எனவே இது ஒன்றாகும் கடைசி வகுப்பில் சீரியல் இன் சீரியல் அவுட் மற்றும் இன்றைய வகுப்பு சீரியல் இன் இணை அவுட் மற்றும் இணையாக சீரியல் அவுட் பார்த்தோம் எனவே யுனிவர்சல் ஷிப்ட் பதிவேட்டில் இந்த விருப்பங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளன நிச்சயமாக இந்த அனைத்து விருப்பங்களும் கிடைக்கும்போது தியாகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொகுப்பிற்குள் நீங்கள் கையாளக்கூடிய பிட்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே இது மற்றொரு பகுதியாகும் ஆனால் நீங்கள் செய்ய ஒரு பல்துறை சாதனம் தேவைப்பட்டால் இது வேறு எந்த செயல்பாடுகளையும் செய்ய முடியும் வலது இடதுபுறம் மற்றும் எல்லாவற்றையும் மாற்றலாம் ஆம் இந்த தொடர்பில் ஷிப்ட் பதிவேடு இரண்டையும் வழங்குகிறது ஷிப்ட் இடது மற்றும் வலது ஷிப்ட் சரி எனவே தரவு இடது மாற்றத்தைக் கொண்டிருக்கலாம் அதாவது இது ஏ பி சி டி எனில் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன எனவே தரவு QD க்கு வரலாம் பின்னர் QC QB மற்றும் QA இது கடிகாரத்துடன் மாற்றப்படலாம் அல்லது QA க்கு தரவு வரும் இடத்தில் வலது மாற்றத்தைக் கொண்டிருக்கலாம் பின்னர் QA QB க்குச் செல்கிறது பின்னர் QC மற்றும் QD அது சரியா எனவே இது உலகளாவிய ஷிப்ட் பதிவேட்டில் சாத்தியமான இருதிசை மாற்றமாகும் எனவே மீண்டும் ஒரு நடைமுறை சுற்று பற்றி பார்ப்போம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் மேலும் சுற்றுக்குள்ளும் பார்ப்போம் எனவே இது ஐசி 74194 சரியானது என்பதை நீங்கள் காணலாம் இது S1 மற்றும் S0 இரண்டு கட்டுப்பாட்டு உள்ளீடுகளை சரியாகப் பெற்றுள்ளது ஒன்று அல்ல முந்தைய மாற்றம் சுமை ஒரே ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடு மட்டுமே எனவே இந்த இரண்டு கட்டுப்பாட்டு உள்ளீடுகள் அவற்றுக்கு இடையில் உங்களுக்குத் தெரிந்த 4 சாத்தியங்கள் விருப்பங்கள் 00 01 10 மற்றும் 11 சரி எனவே 00 க்கு சில செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறோம் 01 வேறு ஏதாவது 10 மற்றும் 11 சரியானது இது இந்த உண்மை அட்டவணையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஸ்லைடில் அதன் பதிப்பை இன்னும் சுருக்கமாக புரிந்துகொள்ளவும் எளிதாக இருக்கும் இது விரைவில் சரி என்று விவாதிப்பேன் எனவே வேறு என்ன இருக்கிறது எனவே இணையாக மற்றும் இணையாக அவுட் இது இணையாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் அந்த விருப்பமும் கிடைக்க வேண்டும் இது உலகளாவிய ஷிப்ட் சாத்தியமான எல்லாவற்றையும் பதிவுசெய்கிறது பின்னர் இடது தொடர் உள்ளீட்டை மாற்றவும் மற்றும் வலது சீரியல் உள்ளீட்டை மாற்றவும் இருக்க வேண்டும் அது இருதரப்பு மாற்றத்தையும் நீங்கள் கடிகாரம் மற்றும் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பையும் பெற்றுள்ளீர்கள் செயலில் குறைந்த தெளிவான மற்றும் நிச்சயமாக வி சி மற்றும் தரை மற்றும் இது 16 முள் தொகுப்பு இது சரியா சரி எனவே சுற்று மற்றும் உண்மை அட்டவணை ஒரு சிறிய முறையில் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே எஸ் 1 எஸ் எதுவும் 00 ஆக இல்லை பின்னர் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது அதுவாகவே இருக்கும் ஒரு 01 இருந்தால் அது வலது ஷிப்டாக இருக்கும் 10 இது இடது ஷிப்ட் மற்றும் 11 இணை சுமை என்பதால் இணையாக இன் இது சாத்தியம் மற்றும் இணையாக அவுட் எப்போதும் இருக்கும் ஏனெனில் நீங்கள் QA QB QC QD வெளியீடுகள் இருப்பதைக் கண்டீர்கள் எனவே கட்டுப்பாட்டு உள்ளீடுகள் சுற்றுக்குள் விளையாடும் வழி இது எனவே இந்த சுற்றுவட்டத்தை நாம் பார்க்கிறோம் அனைத்து 4 பிட்களும் காட்டப்படவில்லை இரண்டு காட்டப்பட்டுள்ளன ஆனால் அதிலிருந்து இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே முதலில் நாம் அதை மற்றொரு ஷிப்ட் பதிவேட்டில் செய்துள்ளோம் மற்றொரு ஐ சி இந்த வெளியீட்டைப் பார்த்தால் எனவே இது உங்கள் NOR அது ஒரு குமிழி உள்ளது ஒரு குமிழி உள்ளது இது திறம்பட AND OR SOP நீங்கள் இங்கே உணர்தலை பார்க்கிறீர்கள் A க்கான பூலியன் சமன்பாட்டின் வடிவத்தில் இதை எழுத முயற்சித்தால் இது உங்கள் QA ஆகும் எனவே இது ஃபிளிப் ஃப்ளாப் A எனவே இது சரியாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த வழியில் பார்த்தால் எனவே எஸ் 1 பிரைம் எஸ் நாட் பிரைம் எனவே எஸ் 1 இங்கே உள்ளது எனவே எஸ் 1 பிரைம் இதுதான் இந்த வரி எஸ் 1 பிரைம் மற்றும் எஸ் நாட் பிரைம் சரி எனவே இந்த வரி எஸ் நாட் பிரைம் மற்றும் இது உங்கள் கியூஏ எனவே இது எஸ் 1 எஸ் நாட் பிரைம் இது ஒரு எஸ் 1 பிரைம் மற்றும் இது உங்கள் கியூஏ இவை 3 உள்ளீடுகள் சரி எனவே நீங்கள் உள்ளீடாகவும் வெளியீடாகவும் பார்க்கிறீர்கள் மீதமுள்ள உள்ளீடுகளுடன் இதேபோல் எஸ் 1 பிரைம் மற்றும் எஸ் நீங்கள் பார்க்க முடியாது இது உங்கள் எஸ் 1 பிரைம் நீங்கள் இங்கிருந்து கீழிறங்குவதை காணலாம் மற்றும் எஸ் இல்லை இங்கே இரண்டு இன்வெர்ட்டர்கள் உள்ளன எனவே இது உங்கள் எஸ் நாட் மற்றும் தொடர் உள்ளீடு உடன் ANDed செய்யப்பட்டுள்ளது பின்னர் எஸ் 1 1 ஆகவும் எஸ் 0 0 சரி S0 0 எனவே இது S1 இங்கே 1 ஆகும் S 0 0 இதுதான் இந்த இரண்டு புள்ளிகளும் இங்கே கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன எனவே இது தான் நாம் பேசும் வாயில் எனவே இதில் உள்ளீடு முந்தைய கட்டத்திலிருந்து வருகிறது எனவே அது QA ஆக உள்ளது இது முந்தைய கட்டம் QB ஆகும் எனவே இது QB இலிருந்து வருகிறது இறுதியாக இங்கே S1 மற்றும் S0 இரண்டும் 1 எனவே இதுதான் AND கேட் எனவே இந்த விஷயத்தில் A இங்கே வருகிறது இது தெளிவாக இருக்கிறதா சரி எனவே இது எஸ் க்கு நடப்பதாக இருந்தால் எஸ்டிக்கு நீங்கள் மற்ற விஷயத்தை அறிவீர்கள் முதலாவது சுய ஏற்றுதல் என்பதை நான் குறிக்கிறேன் இதில் அதன் முந்தைய மதிப்பு ஏற்றப்பட்டுள்ளது அதனால் எந்த மாற்றமும் இல்லை எனவே S1 மற்றும் S0 இரண்டும் 00 ஆக இருப்பது இரண்டாவது சாதக நிலை வலது நகர்வு D எனவே முன்பு இது இந்த விஷயத்தில் சீரியலாக இருந்தது அது QC ஆக இருக்கும் அது வலது நகர்வில் இருந்து வருகிறது எனவே QC இந்த ஒரு வலப்பக்கத்தின் உள்ளீடாக இருக்கும் மேலும் S1 1 ஆகவும் S 0 0 ஆகவும் இல்லை இது இங்கே QB ஆக இருந்தது இது QB இலிருந்து ஒரு இடது ஷிப்ட் ஆபரேஷன் ஆகும் இது QA க்கு வந்து கொண்டிருந்தது இப்போது வேறு ஃபிளிப் ஃப்ளாப் இல்லை இதற்குப் பிறகு அடிப்படையில் நீங்கள் ஐ யில் உள்ளீடு மாற்றத்திற்கான இடது மாற்றத்திற்கான தொடர் தரவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதுதான் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இறுதியாக இவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது டி நேரடியாக ஏற்றப்படுகிறது இணையான சுமை இருக்கிறது அது சரி எனவே இது இங்குள்ள பொருத்தமான மதிப்புகளுடன் மீதமுள்ள நிகழ்வுகளில் பிரதிபலிக்கிறது மற்ற விஷயங்கள் ஒத்தவை இது ஒத்திசைவற்ற தெளிவானது மற்றும் மேலும் கடிகாரம் அனைவருக்குமாக இருக்கிறது எனவே இந்த உலகளாவிய மாற்ற பதிவு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது புரிந்துகொள்கிறோம் ஆனால் ஆய்வகத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒரு ஐசி ஐசி 7495 அல்லது 7495 ஏ ஆகும் முந்தையதைப் போலல்லாமல் உள்ளமைக்கப்பட்ட விஷயங்களைப் பார்த்தால் அது ஒரு உலகளாவிய மாற்றப் பதிவு அல்ல என்று விவாதித்தோம் ஆனால் வெளிப்புற இணைப்பு மூலம் உலகளாவிய ஷிப்ட் பதிவேட்டைப் போல செயல்பட முடியும் இது பெரும்பாலும் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படுவதால் நான் எடுத்துள்ளதால் இது விவாதத்தின் தலைப்பாக கருதப்படுகிறது எனவே அது உண்மையில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே இது 14 முள் ஐசி சரி எனவே உங்களுக்குத் தெரிந்த 4 பிட் தகவல்களைச் சேமிக்க முடியும் எனவே A B C D என்பது இணையானது மற்றும் QA QB QC QD ஆகியவை நீங்கள் காணக்கூடிய இணையான வெளியீடாகும் இங்கே உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடு கிடைத்துள்ளது பயன்முறை கட்டுப்பாடு சரி எனவே பயன்முறை 1 க்கு சமமாக இருக்கும்போது அது இணையான சுமை மற்றும் பயன்முறை 0 க்கு சமமாக இருக்கும்போது அது வலது மாற்றமாகும் அது வலது ஷிப்ட் சரி எனவே இது கட்டமைக்கப்பட்ட வழி மற்றும் நீங்கள் ஒன்றைக் காணலாம் இரண்டு கடிகாரங்கள் உள்ளன ஒரு கடிகாரம் வலது ஷிப்டுக்கு உள்ளது மற்ற கடிகாரம் இங்கே அடைப்பு சுமைக்குள் இடது ஷிப்ட் க்கு எழுதப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் எனவே மற்ற கடிகாரம் உண்மையில் இந்த இணை சுமைக்கு பயன்படுத்தப்படுகிறது இது இடது ஷிப்ட் செயல்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே கட்டமைக்கப்படாத அந்த இடது மாற்றம் எவ்வாறு சரி செய்யப்படும் என்பதைப் பார்ப்போம் எனவே இது அடிப்படையில் என்ன இருக்கிறது இப்போது நாம் சுற்றை பார்க்கிறோம் எனவே இது மீண்டும் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் மூலம் தயாரிக்கப்படுகிறது எனவே இது பயன்முறை கட்டுப்பாடு மற்றும் அவற்றில் ஒன்றை இங்கே பார்த்தால் இது தொடர் உள்ளீடு எனவே பயன்முறை 1 க்கு சமமாக இருக்கும்போது எனவே 1 இங்கே வருகிறது எனவே இது உங்கள் 1 இது 1 இது 0 எனவே மற்றொரு இன்வெர்ட்டர் எனவே இது 1 எனவே இந்த பிளவு இந்த AND கேட் இப்போது செயலில் உள்ளது மற்ற AND கேட் உள்ளீடு 0 ஆக இருக்கும் எனவே இது 0 எனவே இது மீண்டும் ஒரு SOP வகையான விஷயம் ஏனெனில் இரண்டு குமிழ்கள் இரண்டு NOT வாயில்கள் உள்ளன எனவே இது AND OR SOP உணர்தல் எனவே அந்த நேரத்தில் இது 1 மற்றும் டி ஆகும் எனவே டி உள்ளீடாக வருகிறது எனவே இது நிகழும் இணையான சுமை மற்றும் பிற முறை உங்கள் பயன்முறை 0 க்கு சமமாக இருக்கும்போது பயன்முறை 0க்கு சமம் எனவே இது உங்கள் 1 என்றும் இது உங்கள் 0 என்றும் நீங்கள் காணலாம் இந்த AND கேட் வெளியீடு 0 ஆக இருக்கும் இது இதுதான் AND வாயில் மற்ற AND கேட் இங்கிருந்து இந்த இன்வெர்ட்டர் வெளியீடு எடுக்கப்படுகிறது எனவே இது உங்கள் 1 பின்னர் அந்த நேரத்தில் QC இங்கு வருகிறது எனவே இது QC எனவே QC இங்கே முடிந்துவிடும் எனவே QC வெளியீடு QD க்கு செல்லும் எனவே அடிப்படையில் இது ஒரு QC QD க்கு போகிறது எனவே இதேபோல் நீங்கள் மற்றவர்களைப் பார்த்தால் QB QC QA to QB மற்றும் QA க்கு தொடர் உள்ளீடு இருக்கும் எனவே இது பயன்முறையில் உள்ள தொடர் உள்ளீடு 0 க்கு சமம் எனவே இது 1 ஆகிறது அது சரி எனவே இது உங்கள் ஷிப்ட் செயல்பாடாகும் அந்த நேரத்தில் பயன்முறை 0 வலதுபுறமாக இருக்கும்போது பயன்முறை 0 க்கு சமமாக இருக்கும் இந்த கடிகாரம் செயலிழந்து இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த கடிகாரம் செயலிழந்துள்ளது அந்த நேரத்தில் இது 1 ஆகும் எனவே இந்த கடிகாரம் வலது ஷிப்ட் கடிகாரம் செயல்பாட்டுக்கு எனவே வலது ஷிப்ட் கடிகாரம் செயல்படுகிறது பயன்முறை 1 க்கு சமமாக இருக்கும்போது பயன்முறை 1 க்கு சமம் எனவே இது 0 எனவே இது 0 எனவே இந்த வலது ஷிப்ட் கடிகாரம் செயல்படாதது எனவே அந்த நேரத்தில் இது 1 எனவே இது இடது மாற்றம் அல்லது இணை சுமை கடிகாரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது நாம் இணையான சுமைகளை மட்டுமே பார்த்தோம் அதன் இடது ஷிப்ட் பகுதியைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவே இந்த கடிகாரத்தின் தூண்டுதலில் இந்த கடிகாரத்தின் வழியாக இணையான சுமைகளைச் செய்து வருகிறது அது சரியா இப்போது இந்த பிரபலமான ஐசி 7495 ஐ இடது மாற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே இதற்காக நமக்கு வெளிப்புற வயரிங் சரி எனவே வெளிப்புற வயரிங் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த விஷயத்தைப் பார்க்கிறீர்கள் இது வெளிப்புற கம்பி எனவே கியூடி QD இணைக்கப்பட்டுள்ளது இந்த கம்பி இங்கே செல்கிறது அது இங்கே வந்து பின்னர் C க்கு உள்ளீடாக வருகிறது எனவே C க்கு பதிலாக எனவே C என்பது வெளியீடு இணையான சுமை இது உள்ளீடு என்று உங்களுக்குத் தெரியும் இணையான சுமை உள்ளீடு அவற்றின் C QC எனவே C இன் உள்ளீட்டில் QD வெளியீடு இப்போது இணைக்கப்பட்டுள்ளது வெளிப்புறமாக நீங்கள் இந்த கம்பியை இணைக்கிறீர்கள் இதேபோல் QC B உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பிளிப் ஃப்ளாப்பிற்கு இணையான சுமை உள்ளீடு உள்ளது எனவே பி எனவே கியூபி இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இறுதி வெளியீடாக கியூஏ உள்ளது எனவே தொடர் தரவு டி வழியாகவும் வரிசை தரவு வெளியீடு QA வழியாகவும் இருக்கும் எனவே அது எப்படி நடக்கிறது எனவே நாம் ஏற்கனவே பார்த்த பயன்முறை கட்டுப்பாட்டு பகுதி எனவே அடிப்படையில் இது 1 ஆக இருக்கும்போது இந்த flip flop மற்றும் இந்த AND வாயில் இந்த AND வாயில் சரி இந்த AND வாயில் மற்றும் இந்த AND வாயில் எனவே அவை செயலில் உள்ளன மற்றும் பிற AND வாயில்கள் இந்த வெளியீடுகள் அனைத்தும் 0 இந்த வெளியீடுகள் அனைத்தும் 0 என்பதால் இது இங்கிருந்து வருகிறது இது 1 எனவே அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட கடிகாரத்தில் இடது ஷிப்ட் கடிகாரம் எனவே இது இங்கு வருகிறது இது 1 மற்றும் இது நாம் பேசும் கடிகாரம் இது 1 எனவே இது கடிகாரம் மற்றும் மற்ற சாதக நிலை இது 0 எனவே இது செயல்படவில்லை எனவே இது இது AND கேட் வெளியீடு எப்போதும் 0 ஆக இருக்கும் எனவே OR கேட் வெளியீடு இந்த AND கேட் வெளியீட்டை எடுக்கும் எனவே இந்த கடிகாரம் கருத்தில் இருக்கும் எனவே அந்த நேரத்தில் உங்கள் க்யூடி சி வழியாக ஏற்றப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஃபிளாப் சி க்யூசி பி வழியாக ஃபிளாப் பி மற்றும் கியூபி ஃபிளிப் ஃப்ளாப் ஏ மற்றும் கியூஏ இறுதி வெளியீடாக கிடைக்கிறது எனவே இடது ஷிப்ட் செயல்பாடுகள் நடைபெறும் வழி இது எனவே இது உள்ளமைக்கப்பட்டதல்ல ஆனால் அது சரியாக செயல்படுகிறது எனவே பதிவேட்டைப் பற்றிய ஒரு யோசனை எங்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு இணையான இணையான அவுட் மற்றும் பல்வேறு வகையான ஷிப்ட் பதிவேடுகளை நீங்கள் அறிவீர்கள் இது இன்றைய வகுப்பிலும் முந்தைய வகுப்பிலும் முந்தைய வகுப்பிலும் SIPO PISO மற்றும் SISO ஆகும் உலகளாவிய மாற்ற பதிவேட்டை உருவாக்குதல் எனவே கடந்த வாரம் தனிநபர்களாக ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பார்த்தோம் இந்த இரண்டு வகுப்புகளிலும் பைனரி தகவல்களைச் சேமிக்கும் ஒரு குழுவாக நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் இந்த வெவ்வேறு உள்ளமைவுகளுக்கு எவ்வாறு படிப்பது எப்படி எழுதுவது என்பதையும் பார்த்தோம் இதன் மூலம் நாம் அடுத்த வகுப்பிற்கு செல்கிறோம் ஷிப்ட் பதிவேட்டின் பயன்பாடுகள் ஷிப்ட் பதிவின் பிற பயன்பாடுகள் ஆகியவற்றைக் அடுத்த வகுப்பில் காண வேண்டும்